எனவே இது மீண்டும் விரிவுரை எண் 46 ஆகும் இன்று நாம் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களுடன் தொடர்வோம் நேரியல் இயற்கணிதத்தில் மற்றொரு மிக முக்கியமான தலைப்பு இதுவாகும் எனவே இந்த ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களின் அறிமுகம் மற்றும் அவற்றின் வடிவியல் விளக்கம் மற்றும் பின்னர் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களை மதிப்பிடுவதற்கான சில எளிய எடுத்துக்காட்டுகள் மூலம் செல்வோம் எனவே இங்கே ஒரு அணியின் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்கள் என்பது என்ன இங்கே என்ற இந்த எளிய அணியைக் கருத்தில் கொள்வோம் மேலும் இந்த இரண்டு வெக்டர்களையும் கருதுவோம் ஒன்று u மற்றொன்று ஆகும் மேலும் இங்கே A மற்றும் u ஆகியவற்றின் பெருக்கலை கணக்கிட வேண்டும் இங்கே நாம் இந்த A ஐ வைத்திருக்கிறோம் பின்னர் இந்த u ஐ வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த வெக்டர் v உடன் இந்த பெருக்கலை செய்தால் என்ன நடக்கும்

எனவே இதுதான் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களுக்கான இந்த அறிமுகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் எனவே இதை வடிவியல் ரீதியாகப் பார்த்தால் என்ன நடக்கிறது எனவே இங்கே இந்த x அச்சு மற்றும் y அச்சு உள்ளது எனவே இந்த வெக்டர் v இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதைப் போலவே கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த பெருக்கலுக்கு பிறகு Av இது 2 மடங்கு ஆகும் எனவே இந்த வெக்டர் இந்த அகல நீளம் இந்த v இன் நீளத்தின் இருமடங்காகும் எனவே இந்த வெக்டர் Av ஐக் கொண்டிருக்கிறோம் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த Av மற்றும் v ஆகியவை ஒரே திசையைக் கொண்டுள்ளன அவற்றின் அளவு வேறுபட்டது எனவே இங்கே இப்போது இது பெருக்கத்திற்குப் பிறகு இந்த முந்தைய வெக்டர் v இன் இரட்டிப்பாகும் ஆனால் இந்த u வெக்டாரின் இந்த விஷயத்தில் இது வெக்டர் u மற்றும் இந்த A முறை u இப்படி மாறிவிட்டது எனவே பெருக்கத்தின் பின்னர் வெக்டர் திசை அப்படியே இருக்கும் இப்போது நமக்கு முற்றிலும் வேறுபட்ட வெக்டர் உள்ளது எனவே நமது ஆர்வம் இந்த A உடன் சரியாக இல்லை நமது ஆர்வம் அத்தகைய வெக்டர்களுக்கானது அந்த அணியுடன் பெருக்கப்படுவது அதன் திசையை அசல் வெக்டர் v க்கு இணையாக மாற்றாது மேலும் அதைத்தான் நாம் தேடுகிறோம் இவை உண்மையில் ஐகென் வெக்டர்கள் என்று அழைக்கப்படுகிறது இங்கு வந்துள்ள இந்த எண் ஐகென் மதிப்புகள் என்று அழைக்கப்படும் எனவே இது இன்றைய விரிவுரையின் தலைப்பு ஆகும் இந்த ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களைப் பற்றி இப்போது விரிவாகப் பார்ப்போம் எனவே இங்கே கணித முறையான வரையறை பற்றி பார்ப்போம் A எந்த சதுர அணியாக இருக்கட்டும் உள்ளீடுகள் உண்மையானதாக இருக்கலாம் அல்லது அணி A இன் உள்ளீடுகள் சிக்கலானதாக இருக்கலாம் ஒரு பூஜ்யமற்ற வெக்டர் இருக்கும்போது ஒரு திசையிலி λ A இன் ஐகென் மதிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது ஆம் இந்த பூஜ்யமற்றது முக்கியமானது Ax λx போன்ற ஒரு பூஜ்யமற்ற வெக்டர் இருக்கும் எனவே முந்தைய உதாரணங்களில் நாம் பார்த்ததற்கு இது ஒரு இணையாகும் எனவே நம்மிடம் அத்தகைய வெக்டர் x இருந்தால் அது இந்த கொடுக்கப்பட்ட அணியுடன் Ax பெருக்கலை ஏற்படுத்தும் அது ஒன்றும் இல்லை ஆனால் லாம்ப்டா முறை x மற்றும் இந்த லாம்ப்டா அளவிடக்கூடிய மெய் எண் அல்லது கலப்பெண் எண் ஆகும் எனவே இங்கே இந்த Ax λx என்பது மிக முக்கியமான சமன்பாடாகும் இதைப்பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம் எனவே இப்போது இந்த ஐகென் வெக்டரின் வரையறை இந்த x ஐகென் வெக்டர் என்றும் இந்த லாம்ப்டா ஐகென் மதிப்புகள் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இது ஐகென் வெக்டர் மற்றும் இது எப்போதும் பூஜ்யமற்றதாக இருக்க வேண்டும் இல்லையெனில் 0 எப்போதும் திருப்தி அடையும் எனவே நாம் இங்கே ஐகென் வெக்டர் என்று அழைக்கப்படும் பூஜ்யமற்ற வெக்டாரைத் தேடுகிறோம் இது ஐகென் மதிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது சரி எனவே இப்போது வெக்டர் x என்பது இந்த ஐகென் மதிப்பு லாம்ப்டாவுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் மற்றும் இப்போது இரண்டு முக்கியமான குறிப்புகள் உள்ளன ஒரு அணி A இன் ஐகென் வெக்டர் ஒரு பூஜ்யமற்ற வெக்டர் என்று முந்தைய வடிவியல் உதாரணத்தின் உதவியுடன் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இங்கே x என்பது ℝn இல் உள்ளது வெக்டார்கள் x மற்றும் Ax ஆகிய இரண்டும் இணையாக உள்ளன முந்தைய திசையில் இந்த வெக்டர் v மற்றும் வெக்டர் Av ஆகியவை இணையாக இருந்தன நீளம் வேறுபட்டது என்பதை நாம் பார்த்தோம் எனவே இங்கே இந்த ஐகென் மதிப்புகள் ஐகென் வெக்டாரின் வடிவியல் பொருள் என்னவென்றால் இந்த வெக்டர் x மற்றும் இந்த Ax இரண்டும் இணையாக இருப்பதால் அவற்றின் அளவு மாறும் எனவே இந்த ஐகென் மதிப்பு லாம்ப்டா நம்மிடம் உள்ளது இயற்கணித ரீதியாக ஒரு ஐகென் வெக்டர் x என்பது ஒரு வெளிப்படையற்ற தீர்வாகும் ஏனென்றால் நாம் ஐகென் வெக்டர் x ஐ தேடுகிறோம் எனவே இந்த வெளிப்படையற்ற தீர்வு x என்பது 0 க்கு சமமாக இருப்பதால் இந்த சமன்பாட்டை எப்போதும் பூர்த்தி செய்யும் எனவே 0 தீர்வில் நாம் ஆர்வம் காட்டவில்லை பூஜ்யமற்ற தீர்வே நமது ஆர்வமாகும் அதாவது இந்த சமன்பாட்டின் வெளிப்படையற்ற தீர்வு Ax லாம்ப்டா x க்கு சமம் அல்லது இங்கே இந்த ஐகென் வெக்டர் x இந்த ஒரு மைனஸ் லாம்ப்டா I இன் பூஜ்ய இடத்தில் ஒரு பூஜ்யமற்ற வெக்டர் ஆகும் ஏனெனில் நம்மிடம் உள்ள இந்த சமன்பாடு l Ax x க்கு சமம் எனவே இந்த Ax λx நாம் என்ன செய்ய முடியும் இந்த λx உறுப்பை இடது புறத்திற்கு கொண்டு வர முடியும் எனவே நம்மிடம் A − λI உள்ளது இந்த சமனி அணியையும் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் பின்னர் x என்பது 0 க்கு சமம் ஆகும் எனவே அடிப்படையில் நாம் என்ன தேடுகிறோம் வெளிப்படையற்ற தீர்வை நாம் தேடுகிறோம் இந்த x சமன்பாட்டின் A − λI அல்லது நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பு A λI x 0 மற்றும் இது இந்த A − λI இன் பூஜ்ய வெளியின் வரையறையாகும் எனவே இங்கே அணி A − λI மற்றும் இந்த A λI இன் பூஜ்ய வெளியைப் பார்க்கலாம் எனவே நாம் தேடும் இந்த x வெக்டர் இந்த அணி A − λII இன் பூஜ்ய வெளியில் உள்ளது மேலும் இது ஒரு பூஜ்யமற்றது என்பதால் பூஜ்ய வெளியில் 0 வெக்டர் உள்ளது ஆனால் இதன் பூஜ்ய வெளியில் பூஜ்யமற்ற வெக்டாரை நாம் தேடுகிறோம் எனவே x என்பது இந்த A − λI இன் பூஜ்ய இடத்தில் ஒரு பூஜ்யமற்ற வெக்டர் ஆகும் இப்போது இயற்கையான கேள்வி என்னவென்றால் இந்த ஐகென் வெக்டரை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஐகென் மதிப்புக்களை எவ்வாறு வரிசை n இன் அணியுடன் கணக்கிடுவது என்பது தான் எனவே நாம் இப்போது விவாதிக்கும் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே இந்த சமன்பாட்டை A − λIx 0 என்று கருதுங்கள் அதாவது இந்த வடிவத்தில் எழுதப்பட்ட Ax λx சமன்பாடு மேலும் இங்கே இரண்டு அறியப்படாதவை உள்ளன தெரியாத லாம்ப்டாவைக் கணக்கிட வேண்டும் மேலும் x ஐ கணக்கிட வேண்டும் இங்கே ஒரு சமன்பாடு உள்ளது A − λIx 0 அல்லது இது நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பு மற்றும் இந்த இரண்டு அறியப்படாதவை மற்றும் x எனவே அறியப்படாதவைகள் இந்த சமன்பாட்டை A − λIx 0 பூர்த்தி செய்ய இந்த இரண்டு அறியப்படாதவற்றை எவ்வாறு கணக்கிடுவது லாம்ப்டா ஒரு திசையிலி மற்றும் இந்த x ஒரு வெக்டார் ஆகும் அதன் கூறுகள் இந்த n க்கு சரியாக சமமாக இருக்கும் அணி n குறுக்கு n அணி ஆகும் எனவே இந்த வெளிப்படையற்ற தீர்வை நாம் தேடுகிறோம் என்பதற்கு வேறு என்ன தகவல் உள்ளது எனவே இந்த சமன்பாடு A − λIx 0 ஒரு வெளிப்படையற்ற தீர்வைக் கொண்டுள்ளது இது முந்தைய விரிவுரையில் நாம் ஏற்கனவே படித்தோம் இது சமன்பாட்டை திருப்திப்படுத்தினால் மட்டுமே இது A λIன் டிடெர்மினன்ட் ஆகும் இந்த அணிக்கோவை 0 ஆக இருந்தால் வெளிப்படையற்ற தீர்வு நமக்கு இருக்கும் அணிக்கோவை 0 க்கு சமமாக இல்லாவிட்டால் ஒரு தனித்துவமான தீர்வு இருக்கும் அது வெளிப்படையான தீர்வாக இருக்கும் அதாவது இந்த x 0 ஆக இருக்கும் ஆனால் இந்த சமன்பாட்டின் A − λIx 0 இன் வெளிப்படையற்ற தீர்வை நாம் தேடுகிறோம் இந்த விஷயத்தில் இந்த A − λI அணியின் அணிக்கோவை இது 0 ஆக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளது எனவே நமக்கு கிடைத்தது A λI நிர்ணயிக்கும் இந்த நிலையில் இருந்து ஏதேனும் ஒன்றை இப்போது பெற வழிவகுக்கும் மற்றொரு நிபந்தனை 0 க்கு சமம் எனவே இந்த தீர்மானத்தை நாம் விரிவுபடுத்தும்போது A இது இப்போது தெரியவில்லை இது ஒரு கொடுக்கப்பட்ட அணி மற்றும் I என்பது சமனி அணி ஆகும் எனவே இங்கே இந்த லாம்ப்டா தெரியவில்லை எனவே இந்த detA λI 0 அணிக்கோவை நாம் விரிவாக்கும்போது ஒன்றுமில்லை ஆனால் இந்த பல்லுறுப்பு சமன்பாடு c0λn c1λn−1 ⋯ cn 0 இவை கெழுக்களாகும் மேலும் இந்த A கொடுக்கப்படும் போது அவை இயற்கையாகவே வழங்கப்படும் எனவே இந்த பல்லுறுப்புறுப்பு சமன்பாடு நம்மிடம் உள்ளது பின்னர் இந்த சமன்பாட்டை நாம் தீர்த்துக் கொண்டால் இந்த சமன்பாட்டின் இந்த n படிமூலங்களை நாம் பெறுவோம் அதாவது λ′s இன் n மதிப்புகள் அவை தனித்துவமானவையாக இருக்கலாம் அவை வேறுபட்டதாக இருக்காது அவை உண்மையானவையாக இருக்கலாம் அவை உண்மையானவை அல்ல அதனால் எதுவாக இருந்தாலும் எனவே இந்த சமன்பாட்டின் தீர்வு சிறப்பியல்பு சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த சமன்பாடு அணி A இன் சிறப்பியல்பு சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த சமன்பாட்டைத் தீர்த்த பிறகு நாம் சாத்தியமான லாம்ப்டாக்களைப் பெறலாம் நம்மிடம் இந்த சமன்பாடு இருந்தால் A − λIx 0 மற்றும் ஒவ்வொரு லாம்ப்டாவிற்கும் இந்த A − λIx 0 இன் தீர்வைக் காணலாம் மேலும் அணிக்கோவை இன் மதிப்பு 0 என்ற இந்த நிபந்தனை இல் இருந்து நாம் லாம்ப்டாவைப் பெறுவோம் எனவே இயற்கையாகவே இந்த A − λIx 0 இன் வெளிப்படையற்ற தீர்வைப் பெறுவோம் ஏனெனில் இந்த அணிக்கோவை இன் மதிப்பு 0 க்கு சமமாக இல்லாதபோது வெளிப்படையற்ற தீர்வு வரும் ஆனால் நாம் லாம்ப்டாவைப் பெறுவோம் இந்த அணிக்கோவை A λI 0 ஆக மாறும் எனவே இந்த லாம்ப்டாக்களுக்கு தானாகவே இந்த A − λIx 0 இன் வெளிப்படையற்ற தீர்வைப் பெறுவோம் எனவே இங்கே இந்த சிறப்பியல்பு சமன்பாட்டின் படிமூலங்கள் சரியாக ஐகென் மதிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் இந்த லாம்ப்டா ஐகென் மதிப்பு ஆகும் எனவே இந்த சிறப்பியல்பு சமன்பாட்டை நாம் தீர்த்தவுடன் இந்த நேரியல் சமன்பாட்டின் ஒரேவிதமான அமைப்பைத் தீர்ப்பதன் மூலம் அனைத்து ஐகென் மதிப்புகளையும் A இன் ஐகென் வெக்டர்களையும் தீர்மானிக்க முடியும் அதாவது இது A−λIx 0 எனவே நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பை மீண்டும் தீர்க்க வேண்டும் எனவே நேரியல் இயற்கணிதத்தில் இந்த விரிவுரைகளின் தொடக்கத்திலிருந்து இந்த நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு படியிலும் இறுதியாக நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பை நாம் தீர்க்கிறோம் எனவே இப்போது இங்கே மிகவும் முக்கியமானது மற்றும் இந்த லாம்ப்டாவின் ஒவ்வொரு மதிப்புக்கும் சமன்பாடுகளின் அமைப்பை நாம் தீர்க்க வேண்டும் எனவே நம்மிடம் 3 தனித்துவமான லாம்ப்டாக்கள் இருந்தால் ஒவ்வொரு லாம்ப்டாவிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு உண்டு எனவே 3 முறை நாம் நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பை தீர்க்க வேண்டும் அவை வெவ்வேறு சமன்பாடுகளாக இருக்கும் ஏனெனில் நம்மிடம் வெவ்வேறு லாம்ப்டா உள்ளது எனவே இந்த அணி வித்தியாசமாக இருக்கும் மேலும் வெவ்வேறு ஐகென் வெக்டர்களைப் பெறுவோம் எனவே இதைப் பற்றி இப்போது அதிகம் பேசுவோம் இந்த A λI இன் இந்த பூஜ்ய வெளி எனவே பூஜ்ய வெளி என்பது இந்த xI ஐ குறிக்கிறது மேலும் இது 0ஐ உள்ளடக்கியது ஏனெனில் பூஜ்ய வெளியும் 0ஐ உள்ளடக்கும் எனவே இங்கே பூஜ்ய வெளி ஐகென் மதிப்பு உடன் தொடர்புடைய A இன் ஐகென் வெளி என அழைக்கப்படுகிறது எனவே பூஜ்ய வெளியில் என்ன இருக்கிறது பூஜ்ய வெளியில் அனைத்து ஐகென் வெக்டர்களையும் 0 வெக்டாரையும் கொண்டு செல்கிறது ஏனெனில் 0 ஐகென் வெக்டர் அல்ல எனவே இங்கே ஐகென் வெளி என்றும் அழைக்கப்படும் பூஜ்ய வெளியில் இது 0 வெக்டர் உட்பட அனைத்து ஐகென் வெக்டர்களையும் கொண்டுள்ளது ஏனெனில் 0 இயற்கையாகவே இதன் I x 0 அல்லது 0 இன் தீர்வு பூஜ்ய வெளியில் இருக்கும் ஆனால் 0 என்பது ஐகென் வெக்டர் அல்ல ஏனென்றால் இந்த சமன்பாட்டின் வெளிப்படையற்ற தீர்வு பூஜ்யமற்றது பூஜ்யமற்ற x என நாம் வரையறுக்கும் ஐகென் வெக்டர் எனவே இங்கே நாம் பயன்படுத்தக்கூடிய மற்றொரு சொல் ஐகென் வெளி எனவே ஐகென் வெளி ஒன்றுமில்லை ஆனால் 0 வெக்டர் உட்பட இந்த ஐகென் வெக்டர்களின் தொகுப்பு ஆகும் எனவே இங்கே கணக்கை சந்திப்போம் கணக்கு எண் 1 இது இந்த அணியின் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களைக் கண்டுபிடிப்பதாகும் இது இந்த ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டர்களின் மதிப்பீட்டில் தொடங்கும் மிக எளிய எடுத்துக்காட்டு எனவே இங்கே முதலில் நாம் சிறப்பியல்பு சமன்பாட்டை எழுத வேண்டும் மேலும் சமமான மதிப்புகளைக் கண்டறிய எப்போதும் சிறப்பியல்பு சமன்பாட்டை தீர்க்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு சிறப்பியல்பு மதிப்புக்கும் அல்லது ஒவ்வொரு ஐகென் மதிப்பிற்கும் அந்த சமன்பாட்டின் முறையை நாம் தீர்க்க வேண்டும் இப்போது நாம் அந்த வழியில் ஐகென் வெக்டர்களைப் பெறுவோம் எனவே இங்கே சிறப்பியல்பு சமன்பாடு இந்த A λI இன் அணிக்கோவையின் மதிப்பை தீர்மானிப்பதாகும் எனவே A λI அதாவது சமமான மதிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் இந்த சிறப்பியல்பு சமன்பாட்டின் தீர்வு ஆகும் எனவே மற்றும் நம்மிடம் இந்த A − λI உள்ளது எனவே பின்னர் இந்த லாம்ப்டா Iஐ வைத்திருக்கிறோம் அது முடிவில் அணிக்கோவையாக இருக்கும் எனவே லாம்ப்டா என்றால் லாம்ப்டா 0 0 மற்றும் லாம்ப்டாவின் பெருக்கற்பலன் மற்றும் இந்த சமனி அணி மற்றும் இங்குள்ள தீர்மானத்தை அறிய நாம் தீர்க்க விரும்புகிறோம் எனவே அணி என்ன இங்குள்ள அணி 2 மைனஸ் லாம்ப்டா ஆகும் பின்னர் இங்கே 1 உள்ளது இங்கே நமக்கு 4 உள்ளது பின்னர் மைனஸ் 1 மற்றும் மைனஸ் லாம்ப்டா உள்ளது இதுதான் இங்கே நிர்ணயிப்பதாகும் இது நேரடியாக நாம் எப்போதும் படிக்கக்கூடிய இந்த அணி A க்கு எழுதலாம் எனவே சிறப்பியல்பு சமன்பாட்டை எவ்வாறு எழுதுவது இந்த அணியின் அணிக்கோவையை லம்ப்டாவை மூலைவிட்டத்திலிருந்து கழிப்பார் எனவே ⟹ λ − 3λ 2 0 ⟹ λ1 3 λ2 −2 எனவே அது இங்கே நமது சிறப்பியல்பு சமன்பாடு ஆகும் அதன் படிமூலங்கள் சமமானதாக இருக்கும் எனவே ஐகென் மதிப்புகள் இங்கே ஐகென் மதிப்பு 1 ஆகும் இதை நாம் λ1 3 என்று அழைக்கிறோம் ஏனெனில் இது இந்த சமன்பாட்டின் தீர்வு மேலும் மற்றொரு ஐகென் மதிப்பு λ2 −2 ஆகவும் இப்போது இங்குள்ள ஒவ்வொன்றிற்கும் ஒத்திருக்கும் ஐகென் வெக்டர் இருக்கும் எனவே முதலில் இதை λ1 3 ஆக எடுத்துக்கொள்வோம் எனவே இதை எடுத்துக் கொள்ளும்போது இப்போது நாம் A λI சமன்பாட்டின் அமைப்பை உருவாக்க வேண்டும் மேலும் இந்த x ஐ இங்கு விடலாம் அது சமன்பாடுகளின் அமைப்பாக இருக்கும் எனவே இந்த 3 ஐ மூலைவிட்ட உள்ளீடுகளிலிருந்து கழிக்க வேண்டும் அது இங்கே நமது அணியாக இருக்கும் இங்கே பொருள் என்னவென்றால் நாம் அவ்வாறு செய்தால் A − 3Ix 0 எனவே x 1 1T λ2 −2 A 2Ix 0 x 1 − 4T எனவே இங்கே மற்றொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் ஐகென் மதிப்புகள் மற்றும் A இன் இந்த ஐகென் வெக்டர்களைக் காண்க மீண்டும் என்ற ஒரு எளிய மேட்ரிக்ஸை மீண்டும் சரிபார்ப்பதற்காக எடுத்துள்ளோம் அப்படியென்றால் சிறப்பியல்பு சமன்பாட்டை எழுதுகிறோம் எனவே அது |A λI| 0 எனவே அதாவது லாம்ப்டா என்ற மூலைவிட்ட உள்ளீடுகளிலிருந்து இங்கே கழிப்போம் எனவே λ1 1 λ2 1 எனவே இது திரும்ப திரும்ப வரும் படிமூலமாகும் மீண்டும் மீண்டும் வரும் படிமூலத்தின் விஷயத்தில் இந்த ஒரே ஒரு ஐகென் மதிப்பு மட்டுமே 2 முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது இப்போது இந்த ஐகென் மதிப்புடன் தொடர்புடைய ஐகென் வெக்டரைக் கணக்கிட வேண்டும் எனவே இந்த மதிப்புகளுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் இங்கே λ1 1 λ2 1 நாம் மீண்டும் A − λI என்ற நேரியல் சமன்பாடுகளின் அமைப்பை உருவாக்க முடியும் எனவே லாம்ப்டா இங்கே 1 ஆக உள்ளது x 0 எனவே இந்த சமன்பாடுகளின் முறையை இப்போது நாம் தீர்க்க வேண்டும் இப்போது என்ன அமைப்பு x 0 எனவே நமது அணி இப்போது இருக்கும் 0 மற்றும் 1 மற்றும் 0 பின்னர் இங்கே இந்த 0 இது x 1 0T என்ற சமன்பாட்டின் அமைப்பாகும் எனவே இது ஏற்கனவே நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவமாகும் மேலும் இந்த சுழுமுனை உறுப்பு இங்கே உள்ளது அதாவது இந்த x2 ஒரு விடுபட்ட மாறி அல்ல ஆனால் இங்கே x1 உள்ளது ஏனெனில் முதல் நெடுவரிசையில் ஒரு சுழுமுனை உறுப்பு இல்லை எனவே இதை நாம் விடுபட்ட மாறி என்று அழைக்கிறோம் இந்த விடுபட்ட மாறிக்கு நாம் விரும்பும் எந்த மதிப்பையும் ஒதுக்கலாம் எனவே இந்த x1 க்கு நாம் சில ஆல்பாக்களை ஒதுக்குகிறோம் x2 0 என்பது முதல் சமன்பாட்டிலிருந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள இந்த x2 சமன்பாடு எனவே இந்த ஆல்பாவைச் சார்ந்திருப்பது கூட நம்மிடம் இல்லை x2 எப்போதும் 0 ஆக இருந்தாலும் நாம் எந்த ஆல்பாவையும் எடுத்துக்கொள்கிறோம் அதுதான் இப்போது நமக்கு கிடைத்த சுதந்திரம் எனவே இந்த சமன்பாட்டின் அமைப்பின் தீர்வு x1 மற்றும் x2 இது ∝ மற்றும் இது 1 0T எனவே எந்த ஆல்பாவையும் நாம் நிச்சயமாக தேர்வு செய்யலாம் அதுதான் தீர்வு எனவே இது 1 0T தீர்வுக்கான ஜெனரேட்டரைக் குறிக்கிறது இப்போது இதுதான் நம்மிடம் உள்ளது 1 0T என்பது 1 உடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர்களில் ஒன்றாகும் மேலும் இதில் ஏதேனும் ஒரு பெருக்கமும் ஐகென் வெக்டராக இருக்கும் எனவே இங்கே இரண்டு வெவ்வேறு ஐகென் மதிப்புகள் இருந்ததைக் கண்டோம் ஆனால் நமக்கு ஒரு ஐகென் வெக்டர் மட்டுமே கிடைக்கிறது எனவே இந்த எளிய உதாரணத்தின் உதவியுடன் இங்கே காணலாம் இதைப் பற்றி மேலும் 1 இந்த ஐகென் மதிப்புகளுடன் தொடர்புடைய சாத்தியக்கூறுகள் என்ன எத்தனை ஐகென் வெக்டர்கள் சாத்தியம் மற்றும் பலவற்றைப் பற்றி பின்னர் பேசுவோம் எனவே ஒரு கேய்லி ஹாமில்டன் தேற்றம் உள்ளது இது ஒவ்வொரு சதுர அணி அதன் சொந்த சிறப்பியல்பு சமன்பாட்டை பூர்த்திசெய்கிறது இது ஒவ்வொரு சதுர அணி அதன் சொந்த சிறப்பியல்பு சமன்பாட்டை திருப்திப்படுத்தும் சிறப்பியல்பு சமன்பாட்டிலிருந்து நேரடியாக வரும் மற்றொரு விளைவாகும் எனவே இந்த A λI ஐ நிர்ணயிக்கும் சிறப்பியல்பு சமன்பாடு என்ன என்பதை நாம் அறிவோம் இது போன்ற பல்லுறுப்புறுப்பு சமன்பாடு என்பது பண்பு சமன்பாடு ஆகும் மேலும் இந்த முடிவு இந்த பண்பு சமன்பாட்டை இந்த அணியே பூர்த்தி செய்யும் என்பதற்கான ஆதாரத்தின் மூலம் நாம் செல்ல மாட்டோம் என்று கூறுகிறது இதன் பொருள் λ க்கு பதிலாக A ஆல் மாற்றினால் detA − λI 0 ⟹ c0λn c1λn−1 ⋯ cn 0 எனவே இங்கே ஒரு An−1 பின்னர் இது மற்றும் cn வரை இந்த நிலையில் இது cn ஆக இருக்கும் I அதே அளவிலான சமனி அணியாக இருக்கும் எனவே இந்த கேய்லி ஹாமில்டன் தேற்றம் ஒவ்வொரு சதுர அணிக்கும் அதன் சிறப்பியல்பு சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது என்றும் இதன் பொருள் A இந்த சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் என்றும் பொருள் எனவே இது λ ஐ இந்த A ஆல் மாற்றியமைக்கிறது மற்றும் cn உடன் அதை சீரானதாக மாற்றுகிறது ஏனெனில் இப்போது நாம் அணியுடன் வேலை செய்கிறோம் எனவே அதே வரிசையில் இங்கே ஒரு அணி இருக்க வேண்டும் c0An c1An−1 ⋯ cnI 0 எனவே இது கேய்லி ஹாமில்டன் தேற்றத்தின் விளைவாகும் இந்த மிக எளிய எடுத்துக்காட்டுக்கு நாம் எடுத்துக்காட்டாக ஐ சரிபார்க்க முடியும் மேலும் இந்த அல்லது கேய்லியின் ஹாமில்டன் தேற்றத்தால் இந்த சிறப்பியல்பு பல்லுறுப்புக்கோவையை சரிபார்க்கிறோம் எனவே பண்பு இந்த A க்கு ஒத்ததாக நாம் எழுத வேண்டிய பல்லுறுப்புக்கோட்டு பண்பு சமன்பாடு மூலைவிட்ட உள்ளீடுகளிலிருந்து λ இதைக் கழிப்பதன் மூலம் மட்டுமே இருக்கும் இப்போது இதை அடிப்படையாகக் கொண்டு எழுதலாம் அதாவது இங்கே இந்த I க்கு அணிக்கோவை என்று பொருள் எனவே இந்த சமன்பாட்டை நாம் பெறுவோம் ⟹ λ2− 12λ − 13 0 இப்போது கேய்லி ஹாமில்டன் தேற்றம் இந்த A2 − 12A − 13 0 இது வெறும் 0 ஆக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே இது சிறப்பியல்பு சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இந்த A2 ஐ கணக்கிட்டால் அது இங்கே வரப்போகிறது எனவே A2 − 12A − 13 எனவே இதை நாம் தீர்மானிக்கும்போது இங்கே இந்த கழித்தல் இருக்கிறது எனவே இவை இரண்டும் சேர்க்கப்படும் இது கழிக்கப்படும் நாம் உண்மையில் 0 அணியைப் பெறுகிறோம் மேலும் சிறப்பியல்பு சமன்பாடும் இந்த கேய்லி ஹாமில்டன் தேற்றமும் ஒவ்வொரு சதுர அணி அதன் சிறப்பியல்பு சமன்பாட்டை பூர்த்தி செய்கிறது என்று கூறுகிறது எனவே இந்த A ஆல் இங்கே மாற்றப்பட்டுள்ளோம் பின்னர் 0 க்கு பதிலாக இந்த வலது புறம் 0 அணியைப் பெற்றோம் எனவே கேய்லி ஹாமில்டன் தேற்றம் அதுதான் இந்த கேய்லி ஹாமில்டன் தேற்றத்தின் மற்றொரு பயன்பாட்டை இந்த எடுத்துக்காட்டில் இருந்து விரைவாகப் பார்க்கலாம் இந்த A தலைகீழை நிரூபிக்க இந்த கேய்லி ஹாமில்டன் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த A உடன் நாம் தொடங்கிய மிக எளிய எடுத்துக்காட்டுக்கு சமம் எனவே அதன் சிறப்பியல்பு சமன்பாட்டை நாம் எழுதினால் எனவே மீண்டும் இது λ மூலைவிட்டத்திலிருந்து கழிக்கப்படுகிறது மேலும் இந்த தீர்மானத்தை நாம் எளிமைப்படுத்தலாம் எனவே இதைப் பெறுவோம் மேலும் கேய்லி ஹாமில்டன் தேற்றத்தால் இது நமக்குத் தெரியும் எனவே கேய்லி ஹாமில்டன் தேற்றத்தைப் பயன்படுத்தினால் இந்த Aன் தலைகீழ் மதிப்பு இதுதான் எனவே நாம் இங்கே என்ன செய்தோம் நாம் படித்தோம் ஐகென் மதிப்புகள் மற்றும் ஐகென் வெக்டரை அறிமுகப்படுத்தியுள்ளோம் என்ற முடிவுக்கு வருவோம் அடிப்படையில் இந்த சமன்பாடு மிகவும் முக்கியமானது Ax λx இந்த லாம்ப்டா என்பது ஐகென் மதிப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஐகென் வெக்டர் x ஆல் வழங்கப்படும் மேலும் இந்த சதுர அணி அதன் சொந்த சிறப்பியல்பு சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது என்று கூறும் இந்த கேய்லி ஹாமில்டன் தேற்றத்தையும் நாம் ஆய்வு செய்துள்ளோம் எனவே இங்கே வலது புறம் 0 அணி ஆகும் எனவே அனைத்து உள்ளீடுகளையும் 0 என கொண்ட அதே வரிசை ஆகும் மேலும் இந்த விரிவுரைகளைத் தயாரிப்பதற்குப் பயன்படுத்தப்படும் குறிப்புகள் இவைகள் தான்